நாம் உயிரியல் மூலக்கூறு பற்றியும் அதற்கும் செல் அமைப்பு மற்றும் பயன்பாட்டிற்கும் உள்ள தொடர்பையும் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து நுண்ணுயிர்கள் பல வகைப்படும் என்பதையும் பார்த்திருக்கிறோம் உயிரியல் மூலக்கூறுகள் நான்கு வகைப்படும் இதில் முதலாவதாக லிப்பிடுகள் பற்றி பார்த்தோம் இவைகள் நீரில் கரையாது ஆனால் ஆர்கானிக் சால்வண்டுகளில் கரையக்கூடியவை இந்த அடிப்படைகளைக் கொண்டு செல் மெம்பிரன் உருவாகிறது என்பதையும் பார்த்தோம் இது மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் சில செல்களில் வெறும் செல் மெம்பிரன் தான் இருக்கும் செல்சுவர் இருக்காது ஆகையால் அப்படிப்பட்ட செல்களை சுற்றுச் சூழலில் இருந்து பாதுகாப்பது இந்த செல் மெம்பிரன் மட்டுமே இந்த லிப்பிடுகள் இயற்கையாகவே இரண்டு அடுக்குகளாக இருக்கும் தன்மை உடையது இதனாலேயே இவைகள் செல்கள் மீது ஓர் உறையாக சுற்றுச் சூழலில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது இதைப்பற்றி மேலும் தெளிவு பெற இந்த படத்தை பார்க்கவும் மெம்பிரேனில் இந்த லிப்பிடுகள் எவ்வாறு தங்களை ஒழுங்காக வரிசை படுத்தி இருக்கிறது என்று இந்த படத்தில் காணலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருப்பது நீர் எக்ஸ்ட்ராசெல்லுளர் மற்றொன்று நீர் இன்டிராசெல்லுளர் இவைகள் இரண்டையும் பிரிக்கும் ஒரு முப்பரிமாண மெம்பிரன் இருக்கிறது இங்கு லிப்பிடுகளின் நிலையை பார்த்தால் இதில் இருக்கும் ஹைடிரோஃபிலிக் தலைகள் நீரின் பக்கம் இருக்கிறது ஹைடிரோஃபிலிக் என்றால் நீர் விரும்பி இதனாலே இவைகள் நீரின் பக்கம் இருக்கும் இதற்கு மத்தியில் ஒரு ஹைட்ரோபோபிக் கோர் இருக்கிறது இந்த இரட்டை அடுக்குகள் உருவாகுவதற்கு எந்த சக்தியும் தேவை இல்லை இயற்கையாகவே இந்த மூலக்கூறுகள் இரண்டு அடுக்குகளாக உருவாகி இருக்கும் இதில் நீர் விரும்பிகள் பக்கமும் நீரை வெறுக்கும் ஹைட்ரோபோபிக் பாகங்கள் மறுபக்கமும் அமைந்திருக்கும் இதன் மூலம் செல்களுக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்கும் நடுவே ஒரு தடுப்பாக இவைகள் அமைகிறது ஆகையால் எந்த ஒரு பொருளானாலும் இந்த மெம்பரேனை தாண்டி செல்களுக்குள் எளிதாக நுழைந்துவிட முடியாது இந்தப் படத்தில் கொடுக்கப்பட்டது போல் வெளியே நீரை விரும்பும் மூலக்கூறுகள் இருக்கின்றன ஆகையால் வேறு ஒரு நீரை விரும்பும் மூலக்கூறு செல்களுக்குள் செல்ல வேண்டும் என்றால் அவைகள் நடுவே இருக்கும் நீரை வெறுக்கும் மூலக்கூறு அடுக்கை தாண்டிச் செல்லவேண்டும் இந்த அடுக்கு பொதுவாக புரதமாக தான் இருக்கும் செல்களுக்கு வெளியே இருந்து பொருட்களை செல்களுக்கு உள்ளே கொண்டு வருவது தான் இந்த புரதத்தின் வேலை உதாரணத்திற்கு குளுக்கோஸ் புரதத்தின் வாயிலாகத்தான் செல்களுக்குள் செல்கிறது ஆகையால் இந்த மூலக்கூறுகள் செல்களை பாதுகாத்து ஒரு தடுப்புச் சுவராக விளங்குகிறது செல்களின் அமைப்பிற்கும் அதன் செயல்பாட்டிற்கும் லிப்பிடுகள் இவ்வாறே தொடர்புடையதாக இருக்கிறது அடுத்ததாக நாம் அமினோ ஆசிட்டுகளை பற்றி பார்த்தோம் அமினோ ஆசிட்டுகலின் பாலிமர் தான் புரதம் என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்தப் புரதம் உயிரியல் மூலக்கூறுகளின் மற்றொரு முக்கிய வகையாகும் அமினோ ஆசிட்டுகளின் பாலிமர் மூலமாக புரதம் உருவாகிறது இங்க அமினோ அமிலங்களில் இருக்கும் பக்க தொகுப்புகளுக்கு நடுவே ஈர்ப்பு சக்தி இருக்கும் இதனுடன் சேர்ந்து இவைகள் நீருடனும் எதிர் வினையில் ஈடுபடும் இதன் மூலம் புரதம் உருவாகி அது என்சைம் ஆக செயல்படும் இதனுடன் இவைகள் என்சைம் அல்லாத செயல்பாட்டையும் செய்கிறது இயற்கையாகவே அமினோ ஆசிட்டுகளின் பாலிமர்களுக்கு அதன் செயல்பாடு கிடைக்கிறது இந்தப் படத்தில் கொடுக்கப்பட்டது போல் ஹீமோகுளோபின் சங்கிலிகள் சரிவர ஒன்று சேர்ந்தால் அவைகள் ஹீமோகுளோபின் புரதம் ஆக உருவாகி ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல உதவும் இவைகளே வட்ட வடிவில் காணப்படும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஹீமோகுளோபின் சங்கிலியில் ஆறாவது இடத்தில் இருக்கும் குளுடமிக் ஆசிட் வேலைன் ஆக மாறினால் இதன் செயல்பாடு மாறிவிடும் இவைகளால் ஆக்சிஜனை கொண்டு செல்ல முடியாது இதனுடன் இந்த ரத்த சிகப்பு செல்களின் வடிவமும் அருவாள் போல் தோன்றும் மேலும் இதனாலேயே சிக்கிள் செல் அனீமியா நோய் ஏற்படும் ஆகையால் ஒரு செல்லின் அமைப்பு மற்றும் பயன்பாட்டிற்கும் இந்த மூலக்கூறுகளுக்கும் நிறைய தொடர்பிருக்கிறது இதுவரை நாம் லிப்பிடுகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் பற்றி பார்த்திருக்கிறோம் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் ஆற்றலை சேகரித்து வைத்திருக்கும் இதைப் பற்றி மேலும் விரிவாக இன்று பார்க்கலாம் தயிர் உருவாக்கத்தைப் பற்றி பார்த்தோம் இதன் செய்முறையை பார்க்கும் பொழுது பல கேள்விகள் எழுந்தன இதற்கான விடையை அறியும் பொழுது நாம் உயிரியல் பற்றியும் உயிரியல் மூலக்கூறுகள் பற்றியும் பல அடிப்படையான தகவல்களை தெரிந்துகொண்டோம் இங்கே கொடுக்கப்பட்டது கிளைகாலிசிஸ் செயல்முறை இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் அதாவது குளுக்கோஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆக மாறி பிறகு இது பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஆக மாறி இறுதியாக பைருவேட் கிடைக்கிறது இந்த செயல்முறை தான் கிளைகாலிசிஸ் இதன்பிறகு பைருவேட் மூலம் கிடைக்கும் லாக்டிக் ஆசிட் இதில் வெளியிடுவது மூலம் தயிர் உருவாகிறது இப்பொழுது இந்த கிளைகாலிசிஸ் செயல்முறையில் இருக்கும் அனைத்தும் கார்போஹைட்ரேட் ஒரு கார்போஹைட்ரேட் மற்றொரு கார்போஹைட்ரேட் ஆக மாறுகிறது அதாவது குளுக்கோசில் இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் மாற்றம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டில் இருந்து பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் மாற்றம் போன்றவை இந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் தான் வளர்சிதை மாற்ற பாதைகள் என்று கூறுவர் அதாவது மெட்டபாலிக் பாத்வே செல்களில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நடக்கும் இந்த அனைத்து மாற்றத்திற்கு என்சைம்கள் உதவிகரமாக இருக்கிறது இந்த என்சைம்கள் அனைத்தும் புரதங்கள் தான் செல்களில் இதுபோல் பல நிகழ்வுகள் என்சைம்களை கொண்டு நடக்கிறது எடுத்துக்காட்டாக ஆர் என் ஏ மூலக்கூறின் நிகழ்வுகள் இப்போதைக்கு இதை ஒத்திவைத்துவிட்டு கிளைகாலிசிஸ் செயல்முறை பற்றி பார்க்கலாம் வளர்சிதை மாற்ற பாதைகள் அடிப்படையில் பார்த்தால் இந்த செயல்முறையில் இருக்கும் அனைத்து என்சைம்களும் புரதம் தான் மனித உடம்பில் இருக்கும் செல்களில் புரதங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 14வது வீடியோவை பார்க்கவும் மனித உடம்பில் என்சைம்களின் பங்கைப் பற்றி கூறியிருக்கிறார்கள் இந்த வீடியோ சுமார் மூன்றிலிருந்து நான்கு நிமிடங்கள் மட்டும் தான் இருக்கும் இந்த வீடியோவில் என்சைம்களின் செயல்பாட்டைப் பற்றி விளக்கி இருப்பார்கள் மேலும் பல செல்கள் சேர்ந்து எப்படி மனித உடம்பு உருவாகி இருக்கிறது என்பதைப் பற்றியும் கூறி இருப்பார்கள் இதில் மேலும் விஷயங்கள் பற்றியும் அதன் பயோகெமிக்கல் அடிப்படைப் பற்றியும் கூறி இருப்பார்கள் இதைப் பார்த்து பயன்பெறவும் இப்பொழுது என்சைம்கள் பற்றி பார்க்கலாம் இவைகள் புரத வகுப்பை சார்ந்தவை இவைகளின் செயல்பாடு மிகவும் குறிப்பிட்டதாக இருக்கும் இதனாலேயே என்சைம்களுக்கு அதிக சக்தி உண்டு எடுத்துக்காட்டாக இவைகளால் பலவகையான ஆப்டிகல் ஐசோமர்களை சரியாக வேறுபடுத்தி அதிலிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஐசோமர் மீது மட்டும் செயல்படும் ஆற்றல் உடையவை எக்ஸோகினஸ் எனப்படும் என்சைம் பிளஸ் குளுக்கோஸ் மீது மட்டும் செயல்படும் இவைகள் மைனஸ் குளுக்கோஸின் மீது செயல்படாது எக்ஸோகினசினால் இந்த இரண்டு குளுக்கோஸ்களை வேறுபடுத்திக் காண முடியும் மேலும் இவை பிளஸ் குளுக்கோஸ் மீது மட்டும் செயல்படும் மைனஸ் குளுக்கோஸின் மீது செயல்படாது இதேபோல் டி குளுக்கோஸ் எல் குளுக்கோஸ் டெக்சோ ரோட்டரி லிவோ ரோட்டரி போன்றவைகள் இருக்கின்றன இந்த அளவு இந்த என்சைமினால் குறிப்பிட்டு செயல்பட முடியும் டி கார்போஹைட்ரேட் மற்றும் எல் அமினோ ஆசிட் இயற்கையாகவே நமது செல்களில் இருப்பவை எல் கார்போஹைட்ரேட் மற்றும் டி அமினோ ஆசிட் இயற்கையாக இருப்பவை அல்ல இவைகள் கேட்டலிஸ்டுகளாக செயல்படும் அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த சூழலில் ரியாக்சன் இன் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த கேட்டலிஸ்ட் உதவிகரமாக இருக்கும் ரியாக்சன் நடப்பதற்கு தேவைப்படும் ஆற்றலை குறைத்து அதன் வேகத்தை அதிகப்படுத்த உதவுகிறது எதிர்வினை மற்றும் ஆற்றலுக்கு உள்ள தொடர்பை முன்பே பார்த்திருக்கிறோம் ரியாக்டன்டுகள் விளைபொருளாக மாறுவதற்கு ஒரு அளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுகிறது இந்த என்சைம்கள் ஒரு கேட்டலிஸ்ட் போல் ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்க உதவுகிறது நமக்கு தெரிந்த அனைத்து என்சைம்களும் புரதம் தான் சில என்சைம்கள் செயல்படுவதற்கு கோபேக்டர் என்ற ஒன்று தேவைப்படும் இவைகள் உலோக ஐஆன்ஸ் அல்லது கோ என்சைம்ஸ் ஆக இருக்கலாம் உதாரணத்திற்கு புரதம் இருக்கும் ஒரு அபோ என்சைம்ஐ எடுத்துக்கொள்வோம் இதனுடன் உலோக ஐஆன்ஸ் அல்லது கோ என்சைம்ஸ்களை சேர்ப்பதன் மூலம் இவைகள் ஒரு முழு என்சைம்ஆக உருவாகிறது இந்த கோபேக்டர்களை சேர்க்காவிட்டால் இந்த என்சைம்கள் செயல்படாது இந்த கோபேக்டர்கள் வெறும் உலோக ஐஆன் அதாவது மேன்கணீஸ் ஐஆன் ஆக கூட இருக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவில் ஆறுவகையான என்சைம்கள் பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார்கள் என்சைம்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்க்கவும் என்சைம்கள் பற்றியும் அது எவ்வாறு கேட்டலிஸ்டுகளாக செயல்படுகிறது என்பது பற்றியும் மிகத் தெளிவாக கூறியிருப்பார்கள் மேலும் இந்த என்சைம்களின் செயல்பாட்டை எப்படி அளவிடுவது என்பது பற்றியும் கூறியிருப்பார்கள் ஒரு செயல்பாட்டை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு அதை அளவிடுவது மிகவும் முக்கியம் அதை அளவிடுவதான் மூலம் சிறப்பாக ஆய்வு மற்றும் கையாள முடியும் இதனாலே அளவிடுவது மிகவும் முக்கியம் பொறியாளர் ஆகிய உங்களுக்கு இது முன்பே தெரிந்திருக்கும் இதை நான் தெளிவாக கூறுகிறேன் டர்ன் ஓவர் நம்பர் மூலம் தூய்மையான என்சைம்களின் செயல்பாட்டை அளவிடலாம் டர்ன் ஓவர் நம்பர் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கேட்டலிஸ்ட்டுடன் எதிர்வினையில் ஈடுபட்ட மொத்த சப்ஸ்டிரேட் மூலக்கூறுகளின் அளவு என்சைம்களின் செயல்பாட்டிற்கு காரணமாக இருப்பது முப்பரிமான மடிப்பு இதன்மூலம் பாக்கெட்கள் ஏற்படும் இதில் இருக்கும் சப்ஸ்டிரேட் மூலக்கூறுகளை பொறுத்தே இந்த பாக்கெட்கள் இருக்கும் ரியாக்டன்டுகள் இந்த பாக்கெட்களில் அமர்ந்து இறுதி பொருளாக மாறுகிறது சப்ஸ்டிரேட் மூலக்கூறுகள் சரியாக அமர்வதன் மூலம் என்சைம்களின் உதவியுடன் இது நடக்கிறது இங்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கேட்டலிஸ்ட்டுடன் எதிர்வினையில் ஈடுபட்ட மொத்த சப்ஸ்டிரேட் மூலக்கூறுகளின் அளவு தான் டர்ன் ஓவர் நம்பர் வழக்கமான வழிமுறைகளை கொண்டு இந்த மூலக்கூறுகளின் ஆளவை எடுப்பது மிகவும் கடினம் இதனாலேயே இந்த டர்ன் ஓவர் நம்பரை அரிதாக பயன்படுத்துகிறோம் என்சைம்களின் செயல்பாட்டை பொறுத்தவரை டர்ன் ஓவர் நம்பரை யாரும் பயன்படுத்துவதில்லை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் என்சைம்கள் பொதுவாக தூய்மையாக இருக்காது இவைகளின் செயல்பாட்டை யூனிட் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ற ஒன்றை கொண்டு அளவிடுகிறார்கள் டர்ன் ஓவர் நம்பர் கொண்டு அளவிடுவதற்கு என்சைம்கள் தூய்மையாக இருக்கவேண்டும் மேலும் இதை அளவிடும் செயல்முறையும் எளிதானதும் அல்ல ஆகையால் யூனிட் ஆஃப் ஆக்டிவிட்டி யே போதுமானது ஒரு குறிபிட்ட சூழலில் எவ்வளவு என்சைம்கள் கேட்டலிஸ்ட்டுகளாக செயல்படுகிறது அல்லது கேட்டலிஸ்ட்டு செயல்முறைக்கு உதவுகிறது என்ற அளவுதான் யூனிட் ஆஃப் ஆக்டிவிட்டி இந்த அளவு என்சைம்களை கொண்டு மாறக்கூடியது எடுத்துக்காட்டாக 1 யூனிட் ஆஃப் ஆக்டிவிட்டி குளுக்கோமைலேஸ் என்பது 1 நிமிடத்தில் 60 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் 4 5 pH அளவு கொண்ட 4 லின்ட்நெர் ஸ்டார்ச் சொல்யூஷன் இல் 1 மைக்ரோ மால் குளுக்கோஸ் உருவாகுவதற்கு தேவைப்படும் என்சைம்களின் அளவு ஆகையால் இதைக் கொண்டு நாம் என்சைம்களின் செயல்பாட்டை அளவிடுகிறோம் அடுத்தது இந்த என்சைம்கள் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்று அறிவதும் மிகவும் முக்கியம் அதாவது ஒரு அமைப்பை வடிவமைப்பதற்கு இந்த என்சைம்களின் கைநெடிக்ஸ் பற்றி அறிவது மிகவும் முக்கியம் நாம் ஒரு என்சைம் ரியாக்டரை வடிவமைக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் இதில் ஒரு ரியக்சன் நடந்து முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நமக்கு தெரிய வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் என்சைம்களின் கைநெடிக்ஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இதற்காக ஒரு எளிமையான கைநெடிக்ஸ் பற்றி பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மாடலை பாருங்கள் என்சைம்கள் சப்ஸ்டிரேட் உடன் ரியாக்ட் ஆகி என்சைம் சப்ஸ்டிரேட் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறது இது ஒரு ரிவர்சிபில் ரியாக்சன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது சமநிலை அடையும் அந்த நேரத்தில் என்சைம்கள் மற்றும் சப்ஸ்டிரேட் ஒன்று சேர்ந்து என்சைம் சப்ஸ்டிரேட் காம்ப்ளெக்ஸ் தருகிறது இதன்பிறகு இதிலிருந்து நாம் முதலில் கொடுத்த என்சைம்கள் மற்றும் விளைபொருள் கிடைக்கிறது இது இர் ரிவர்சிபில் ரியாக்சன் இந்த மாடல் தான் மைகேலிஸ் மென்டென் மாடல் என்சைம் கைநெடிக்ஸ் அடிப்படையில் இது மிகவும் எளிமையான மாடல் இந்த மாடலை கொண்டு என்சைம்களின் செயல் வேகத்தை கணக்கிட்டால் அந்த டெரிவேசன் சுமார் இரண்டு பக்கங்கள் செல்லும் இந்த ரியாக்சன் இன் வேகம் மற்றும் சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசன் நடுவே இருக்கும் தொடர்பை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காணலாம் இந்த தொடர்பு ஒரு ரெக்டங்குளர் ஹைபர்போலா வை பின்பற்றுகிறது அதாவது ஆரம்பத்தில் இந்த தொடர்பு லீனியர் ஆக இருக்கிறது அதன்பிறகு இது சட்டென்று அதிகரித்து Vmax அடைகிறது கணிதத்தில் இந்த செயல்பாட்டை இப்படி குறிப்பிடலாம் V VmS Km S என்சைம் கைநெடிக்ஸ் ஐ தோராயமாக இந்த எக்ஸ்பிரஸனை கொண்டு வெளிப்படுத்தலாம் இது தான் மைகேலிஸ் மென்டென் மாடல் இப்பொழுது சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசன் Km க்கு சமமாக ஆகும்பொழுது இந்த எக்ஸ்பிரஸன் எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்க்கலாம் அதாவது V VmS Km S என்ற எக்ஸ்பிரஸனில் Km க்கு பதிலாக S போட வேண்டும் இதன் மூலம் நமக்கு கிடைப்பது V VmS S S அதாவது V Vm2 இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் S ன் அளவு Km க்கு சமமாக இருக்கும் பொழுது V ன் அளவு Vm2 ஆக இருக்கும் சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசன் Km ஆக இருக்கும் பொழுது ரியாக்சனின் வேகம் உச்சத்தில் பாதியை அடைந்திருக்கும் இந்த Km தான் மைகேலிஸ் மென்டென் கன்ஸ்டன்ட் என்சைம் கைநெடிக்ஸ் ஐ தோராயமாக அறிவதற்கு இந்த எக்ஸ்பிரஸன் பயன்படுகிறது இதில் Vm மற்றும் Km சப்ஸ்டிரேட்டில் இருக்கும் என்சைம்களை பொருத்தே இருக்கும் இந்த மாடல் பிராமீட்டர்ஸ்ஐ அதாவது Vm மற்றும் Km எப்படி கண்டுபிடிப்பது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசன் நேரத்தைக் கொண்டு எப்படி மாறுகிறது என்ற தகவலை கொண்டு இந்த மாடல் பிராமீட்டர்ஸ்ஐ தீர்மானிக்கலாம் அதாவது ஒரு என்சைம்களை கொண்ட ரியாக்சன் சோதனையின் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசனின் அளவை பதிவிட வேண்டும் இதைக் கொண்டு மாடல் பிராமீட்டர்ஸ்ஐ எப்படித் தீர்மானிப்பது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மைகேலிஸ் மென்டென் மாடல் என்பது V VmS Km S இதை தலைகீழாக்கினால் நமக்கு கிடைப்பது 1V KmSVmS இதை இரண்டாக பிரித்தால் நமக்கு கிடைப்பது Km VmS மற்றும் 1Vm இது y mx c வடிவில் இருக்கிறது இதில் 1V மற்றும் 1S க்கு நடுவே இருக்கும் தொடர்பை வரைந்தால் ஒரே நேரான கோடு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த கோட்டின் ஸ்லோப் KmVm ஆக இருக்கும் அதன் இன்டர்செப்ட் 1Vm ஆக இருக்கும் y mx c என்பது ஒரு நேர் கோட்டின் ஈக்வேஷன் இதில் m தான் ஸ்லோப் c தான் இன்டர்செப்ட் இதனாலேயே நாம் ஒரு நேர் கோடு வரைவதன் மூலம் நமக்கு தேவையான பிராமீட்டர்ஸ் கிடைக்கின்றன நேரத்திற்கும் சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசனுக்கும் உள்ள தொடர்பை பதிவிட்ட படத்தில் இருந்து சப்ஸ்டிரேட்டின் கான்சென்டிரேசனின் இரண்டு அடுத்த அடுத்த மதிப்புகளை கொண்டு V ஐ தீர்மானிக்கலாம் இதன் பிறகு இப்பொழுது கிடைத்த 1V கு எதிரான 1S பிளாட்டில் இருந்து ஸ்லோப் KmVm மற்றும் அதன் இன்டர்செப்ட் 1Vm ஐ கணக்கிடலாம் இதே போல் பல பிளாட்கள் இருக்கின்றன அதில் சில கடினமாக இருக்கும் சில நம்பகமாக இருக்காது இதை பற்றி ஆழமாக பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நமது பாடதிட்டம் வெறும் ஆரம்ப நிலை பாடதிட்டம் தான் ஆகையால் என்சைம்களின் கைநெடிக்ஸ்ஐ அளவிடுவதற்கு ஒரு வழியை நாம் இங்கு பார்திருக்கிறோம் செல்லில் இருக்கும் என்சைம்களை பற்றியும் அதன் செயல்பாட்டை எப்படி அளப்பது பற்றியும் பார்த்தோம் இந்த என்சைம்களின் கைநெடிக்ஸ்ஐ எப்படி கணிதத்தின் அடிப்படையில் குறித்துக் காட்டுவது என்பதையும் பார்த்தோம் இதன் பிறகு இந்த மாடலில் இருக்கும் பிராமீட்டர்ஸ்ஐ எப்படி நிர்ணயிப்பது என்பது பற்றியும் பார்த்தோம் தொழில்துறையில் இந்த என்சைம்கள் எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவில் என்சைம்கள் எவ்வாறு உதவியாக இருக்கிறது என்பதைப்பற்றி கூறியிருப்பார்கள் இவைகளின் மூலம் ஒரு வருடத்திற்கு பல பில்லியன் டாலர்கள் வருவாய் கிடைக்கிறது என்று இதில் கூறியிருப்பார்கள் இதை வீடியோ நம்பர் 16 இல் கூறியிருப்பார்கள் இதை பார்க்கவும் நாம் முன்பு கூறியதுபோலவே என்சைம்கள் என்பது ஒரு வகையான புரதம் தான் இவைகள் நுண்ணுயிர்களால் பயோரியாக்டரில் உருவாக்கபடுகிறது இந்த காலத்தில் இருக்கின்ற அனைத்து என்சைம்களும் இவ்வாறே உருவாக்கபப்டுகிறது இது போக விலங்குகளில் இருந்தும் இவைகள் கிடைக்கும் ஆனால் அதை நாம் அதிகம் பயன்படுத்துவதில்லை பயோரியாக்டரில் உருவாக்கபடும் என்சைம்களையே அதிகம் பயன்படுத்துகிறோம் உதாரணத்திற்கு துவைக்கும் பொழுது சுத்தத்தை மேம்படுத்துவதற்கு சோப்பு தொழிற்சாலைகள் ப்ரோடீஸ் மற்றும் அமைலேஸ் என்ற என்சைம்களை பயன்படுத்துகிறார்கள் பேக்கிங் தொழிலில் அமைலேஸ் மது தொழிலில் அமைலேஸ் க்ளுகனாசிஸ் மற்றும் ப்ரோடீஸ் பயன்படுத்தப்படுகிறது பால்பண்ணை தொழிலில் ரென்னின் லிபாசிஸ் லாக்டேசிஸ் ஸ்டார்ச் தொழிலில் அமைலேஸ் க்ளுகோஸ் ஐசோமெரேஸ் ஜவுளி தொழிலில் uses அமைலேஸ் தோல் தொழிலில் டிரிப்சின் ப்ரோடீஸ் மற்றும் பல என்சைம்களின் கலவை பயன்படுத்துகிறார்கள் இதே போல் மருந்து தொழிலில் டிரிப்சின் பயன்படுத்தப்படுகிறது நான் முன்பு கூறியது போலவே ஒரு வருடத்திற்கு பல பில்லியன் டாலர் பணம் இந்த என்சைம்களின் மூலம் கிடைக்கிறது சோப்புகளில் இந்த என்சைம்கள் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று இந்த வீடியோவில் கூறியிருப்பார்கள் இதை பார்க்கவும் இந்த வீடியோவை பதிவிட்டது நோவாசைம்ஸ் இதை போன்ற பொருள்களுக்கு நாங்கள் மும்பே கூறிய பொறுப்பு துறப்பை நினைவில் வைத்து கொள்ளவும் அடுத்த வகுப்பில் நாம் தயிர் உருவாக்கத்தின் பொழுது செல்களில் புரதம் மற்றும் என்சைம்கள் எவ்வாறு உருவாகிறது என்று பார்க்கலாம் ரியாக்சன் இன் வேகத்தை கூட்டுவதற்கு என்சைம்கள் எவ்வாறு கேட்டலிஸ்டுகளாக செயல்படுகிறது என்பது பற்றி பார்த்தோம் நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படும் என்சைம்கள் நாம் தினமும் உபயோகிக்கும் பொருள்களில் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது பற்றியும் பார்த்தோம் இதன்பிறகு செல்களில் புரதம் மற்றும் என்சைம்கள் எவ்வாறு உருவாகிறது என்று அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்